நம்முடைய கடைசி விரிவுரையில் நாம் SWOT ஆராய்ச்சி பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் பலம் பலவீனம் வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல் பற்றிய ஆராய்ச்சியில் எவ்வாறு நாம் TOWS மேட்ரிக்ஸ் என்பதை உருவாக்குவது என்று விவாதித்துக் கொண்டிருந்தோம் இவைகளில் நமது பலம் மற்றும் பலவீனம் பொருந்தும் வகையிலான பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைய விரிவுரையில் தொடர்ச்சியாக இவை அடிப்படையில் எவ்வாறு வியாபார யுக்தி முறைகளை ஒரு சேவை வியாபாரத்தில் மேற்கொள்வது என்பது பற்றிய ஆலோசனைகளை பார்க்கலாம் முதலில் பேமஸ் 5 போர்ஸ் மாடல் என்ற ஒன்றை பார்க்கலாம் இதனை மைக்கேல் போர்ட்டர் என்பவர் வடிவமைத்துள்ளார் இங்கு பெயரிடப்பட்டு நீங்கள் காணும் இந்த ஐந்து விசைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கின்றன இவையே ஒரு நிறுவனத்தின் மாற்று யுத்தி பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு உதவுகின்றன இதில் முதலாவதாக வியாபாரத்தில் நிலவும் போட்டி முதன்மையானதாக இருக்கிறது ஒரு சேவையை அடிப்படையாகக் கொண்ட வியாபாரத்தில் போட்டி என்பது மிகக் கடுமையாக இருந்து வருகிறது இதற்கான காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொதுவாக சேவை வியாபாரத்தில் சில சேவை வியாபாரத்தை தவிர உள்நுழைவதற்கான தடைகள் மிகக் குறைவு இவைகளில் தடைகள் குறைவாக இருப்பதற்கு காரணம் மிக அதிகப்படியான முதலீடு தேவை காரணமாக பொருளாதாரரீதியாக தடை அமைவதனால் சில சேவைகளில் போட்டி குறைவாக இருந்து வருகிறது இவைகளைத் தவிர மற்ற சேவையை அடிப்படையாகக் கொண்ட வியாபாரத்தில் எப்பொழுதாவது தொழில்நுட்பங்கள் சார்ந்த தடைகள் ஏற்படுகின்றன இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பங்களை மிகவும் சார்ந்து அமைந்துள்ள சேவைகளில் சில வகையான தடைகள் இருந்து வருகின்றன மேலும் நமக்கு அறிவு சார்ந்த மற்றும் நம்பகதன்மை சார்ந்த சேவைகளும் இவைகளில் வேறு சில வகையான தடைகளும் இருக்கவே செய்கின்றன இந்த தடைகள் பற்றி நாம் ஏற்கனவே சில விவாதங்களில் பார்த்து இருக்கிறோம் மேலும் இவற்றைப் பற்றி விவாதிக்கலாம் இனி இவைகளை ஆராய சில பொதுவான அனுமானங்களை நாமாகவே மேற்கொண்டு தொடங்கலாம் இதற்காக முதலில் சேவையை அடிப்படையாகக் கொண்ட வியாபாரத்தில் சேவை வழங்குவோர் களுக்கிடையே போட்டி கடுமையாக இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் மேலும் சேவைகளுக்கான மூலப்பொருட்களை வழங்குபவர் மிக அதிகாரம் உடையவராக இருக்கிறார் சேவைகளை அடிப்படையாகக்கொண்ட வியாபாரங்களில் எடுத்துக்காட்டாக உணவு மற்றும் குளிர்பானங்கள் சார்ந்த வியாபாரத்தில் இவைகளை தயாரித்து வழங்குபவர் கொடுக்கும் பொருள்களைக் கொண்டுதான் அடிப்படையாக நீங்கள் உங்கள் சேவையை மேற்கொள்கிறார்கள் மேலும் திரைப்பட விநியோக சேவையில்அதன் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து வாங்கி விநியோகம் செய்வதற்கு பல விநியோகிஸ்தர்கள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு இருப்பர் இந்த வகையில் அமைத்து கொள்வது தான் இந்த வியாபார சேவைகளுக்கு பொருத்தமாகவும் இருக்கின்றன இதன்காரணமாக உங்களது சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் பொருட்களை வழங்குபவர் என்பவர் உங்கள் வியாபார தொடர்பில் ஒரு அங்கமாக இருக்கிறார் இந்த தொடர்பு காரணமாக ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய விரிவுரையில் விவாதித்தோம் எனவே இந்த வகையில் அமைந்த தொடர்புகள் அனைத்தும் வியாபாரத்தில் மதிப்புக்கூட்டலை நமக்குக் பெற்றுத் தருகின்றன மேலும் சில குறிப்பிட்ட தொடர்புகளால் நமக்கு மதிப்பு தொகுப்புகளும் கிடைக்கவே செய்கின்றன மேலும் நமது சேவைகள் அடிப்படையிலான வியாபாரத்தில் புதிதாக வருபவர் மூலம் அச்சுறுத்தல் அதிகமாகவே இருக்கிறது ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிறுவனத்திடமிருந்து பெறும் சேவையை மிக எளிதாக மற்றொரு நிறுவனத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வகையில் ஒரு நிறுவனத்திடம் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு சேவையை பெறுவதற்காக மாற்றிக் கொள்வது சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில் மிக எளிதான காரியமாக இருந்து வருகிறது இதனடிப்படையில் உங்களுக்கு ஒரு தங்கும் விடுதி பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு மாற்று ஹோட்டலை கண்டறிவது என்பது மிக கடினமான காரியமாக உங்களுக்கு இருக்காது அதே போல ஒரு உணவகத்தின் சேவை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு உணவகத்தை தேடுவது மிக சிரமமான காரியமல்ல அதே வகையில் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தில் நிலவும் சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நேரத்தை செலவிட கூடிய மற்றொரு சங்கத்தினை உங்களால் கண்டுகொள்ள முடியும் எனவே சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில் வாடிக்கையாளர் என்பவர் மிகவும் சக்தி உடையவராக இருக்கிறார் இதன் காரணமாகவே நாம் எப்பொழுதுமே வாடிக்கையாளரை மகிழ்ச்சிபடுத்துவதே குறிக்கோளாகக் கொள்கிறோம் மேலும் உங்களின் வியாபார சேவை வெற்றி பெறுவது என்பது முழுவதுமாக வாடிக்கையாளர்களை பொறுத்தே அமைந்துள்ளது எனவே சேவையை வழங்கும் நிறுவனத்திற்கும் புதிதாக சேவை வழங்க வரும் நிறுவனத்திற்கும் இடையேயான போட்டி என்பது முதன்மையான விசை என்று சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில் பார்க்கப்படுகிறது மேலும் பல சமயங்களில் சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில் மறைமுகமான பல துறைகளில் இருந்து நமக்கு போட்டி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக தின்பண்டங்களை உண்பதற்காக ஒருவர் கடைத்தெருவுக்கு செல்கிறார் என்றால் பர்கர் விற்கும் உணவகத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் வாடிக்கையாளர் பொறுத்திருந்து சேவைகளை பெற என்னாமல் அடுத்ததாக பீசா விற்கும் உணவகத்தை தேடிச் செல்வதற்கு தயங்குவதில்லை மேலும் வேறு வகையான மிகப்பிரபலமான பல்வேறு உணவகங்களும் இருந்து வருகின்றன இவைகளில் வாடிக்கையாளர்கள் காத்திருந்து உணவுகளை உட்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனர் மேலும் இந்த சேவைகளில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன குறிப்பாக துரித உணவுகளை தயாரித்து வழங்கும் உணவகங்களில் வாடிக்கையாளர் யாரும் காத்திருக்க விரும்புவதில்லை எனவே நம்முடைய சேவைகளுக்கு மாற்றாக அமைந்துள்ள சேவைகளும் நமது அச்சுறுத்தலாக மாறிவிடுகின்றன மேலும் நான் இதனை பிரதானமாக அச்சுறுத்தல் என்று தான் குறிப்பிட விரும்புகிறேன் இதனை நாம் நமக்கான வாய்ப்பாகவும் மற்றும் அச்சுறுத்தலாகவும் பார்க்க முடியும் இந்தவகை அச்சுறுத்தல்கள் சேவை அடிப்படையிலான அனைத்து வியாபாரத்திலும் இருந்து வருகின்றன இதன் காரணமாக வியாபாரத்துறையில் மற்ற நிறுவனங்கள் என்ன சேவை வழங்குகின்றன என்ன சேவைகளில் புதுமைகளை செய்கின்றன என்பதை பற்றி விவரங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உண்மையில் சொல்லப்போனால் இன்று பல்வேறு வியாபார நிறுவனங்கள் முறைப்படுத்தப்பட்ட வியாபார உளவு சேவைகளை தங்கள் கட்டமைப்பில் ஒரு அங்கமாகவும் அல்லது மற்ற நிறுவனங்களில் இருந்தும் இந்த சேவைகளை பெறுகின்றன உதாரணமாக செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் இந்த வியாபார உளவு நிறுவனங்கள் சக போட்டியாளர்கள் என்னென்ன வகை தொழில்நுட்ப முன்னேற்றங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது பற்றி மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இதேபோல சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரங்களில் இந்த போட்டி ஆராய்ச்சி என்பது சக போட்டியாளர் இப்போது எந்த வகையான வியாபார உத்திகளை கையாள்கிறார் என்பதைப் பற்றியும் சக போட்டியாளர்கள் எந்த புதிய செயல்முறையை கையாளுகிறார்கள் மற்றும் முக்கியமாக சேவைகளில் என்னென்ன புதுமைகள் அதிகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பவைகளில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் எனவே சக போட்டியாளர்களில் நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து கவனித்துக்கொண்டே இருக்கவேண்டும் இதன்மூலம் சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரங்களில் சக போட்டியாளரின் யுத்திகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நமது யுக்திகளை அமைத்து வெற்றி பெற முடியும் சேவை அடிப்படையில் அமைந்த வியாபார யுக்திகளை நாம் ஏற்கனவே முன்பு விவாதித்த சிக்ஸ் P's six P's என்பவைகளாக நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு வியாபார சேவையின் விற்பனை என்பது அது வழங்கப்படும் விலையில் மட்டுமே கொண்டு முடிவு செய்யப்படுவதில்லை அவைகளை தாண்டி சேவைகளில் என்ன புதுமைகளை நாம் வழங்க முடியும் விற்பனைகளை அதிகரிப்பதற்கு கூடுதல் விற்பனை முறைகள் என்ன மேற்கொள்ளப்படுகின்றன இதே வியாபாரத்தில் உள்ள சக போட்டியாளர்கள் எந்த வகை புதுமையான விநியோக முறைகளை பயன்படுத்துகின்றனர் இவைகளின் அடிப்படையிலும் நமது யுக்திகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு யுக்திகளை அமைத்த பின்னர் அவைகளிலிருந்து ஒன்றை ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வகைகளில் வியாபாரத்தில் நிலவும் போட்டி பற்றிய ஆராய்ச்சி என்பதை யுக்திகளை அமைப்பதற்கு ஒரு உள்ளீடாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த உள்ளீடுகளை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு அல்லாமல் ஒரு நிறுவனத்தின் புறச்சூழல்கள் மற்றும் நிறுவனத்தில் உள் நிலவும் சூழல்களையும் தொடர்ந்து நாம் ஆராய்ந்து முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் புறச் சூழல்கள் என்று சொல்வது வியாபாரத்தின் போட்டியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பவைகளையும் நிறுவனத்தின் நிலவும் உள்சூழல்களாக நிறுவனத்தில் தற்சமயம் நிலவிவரும் வாய்ப்புகள் மற்றும் பிரச்சினைகள் இவைகளை கருத்தில் கொண்டு மற்ற சக போட்டியாளரை ஒப்பிடும்பொழுது நம்மிடம் எந்த வகையிலான அனுகூலமான தன்மைகள் உள்ளனபோட்டித்தன்மை உடைய எந்த அம்சத்தை உங்கள் நிறுவனம் அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாகக் கொண்டு இருக்கிறீர்கள் போன்றவைகளையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த வகையில் சகபோட்டியாளர்கள் உடன் ஒப்பிட்டு நமது நிறுவனத்தின் அனுகூலங்களைப்பட்டியலிடும் பொழுது அவை சுருக்கமாக மூன்று வாக்கியங்கள் அளவில் இருக்க வேண்டும் மாறாக நமது நிறுவன சேவை மூலம் வாடிக்கையாளர் பெறும் அனுகூலங்களை ஒரு பக்க அளவிற்கு பட்டியல் இடுவதாக இருக்கக்கூடாது இவைகள் எல்லாம் 3 முதல் 5 வாக்கியங்களாக அமைத்து கொள்ளலாம் இந்த வரைபடத்தில் உள்ள மூன்று வெக்டார் அமைப்பினை போல மூன்றுதன்மையை எடுத்துக்கொண்டு நிறுவனத்தின் சக போட்டியாளர்களை சமாளிக்கும் யுக்திகளை அமைக்க வேண்டும் இவை நிறுவனத்தின் பல்வேறு வகையான அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டும் சேவை செலவுகளை அடிப்படையாகக் கொண்டும் அல்லது இவை இரண்டும் கலந்த வகையிலோ அமையலாம் அவ்வாறு எப்படி அமைப்பது என்பது பற்றி இனி பார்க்கலாம் சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில் போட்டியாளர்களுடன் போட்டி போடும் வகையிலான யுக்திகளை அமைப்பதில் இந்த வாக்கியத்தின் குறிக்கோள் நிறுவனத்திடம் அமைந்துள்ள அனுகூலமான தன்மைகள் கொண்டு வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்துவது மற்றும் நமது நிறுவன சேவையை மற்றவர்களுக்கு பரிந்துரைக்க வைப்பது போன்றவை இந்த வாக்கியத்தின் குறிக்கோளாகும் சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் நாம் ஏற்கனவே விவாதித்தது போல இங்குள்ள இந்த பிரமிடு அமைப்பின் உயரத்தை எட்டுவதற்கான முயற்சியாக நமது சேவைகளை தற்பொழுது பெறும் வாடிக்கையாளருடன் நல்லுறவை ஏற்படுத்தி அவர்களை நமது விற்பனைப் பிரதிநிதிகளாக மாற்றுவது என்பதை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த வரைபடத்தை நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம் அதனை இங்கு நினைவுபடுத்துவது மிகவும் முக்கியமாகும் இதன்படி எந்த சேவை அடிப்படையிலான வியாபாரத்திலும் சேவை பெறும் வாடிக்கையாளரின் மகிழ்ச்சி அடிப்படையில் நிறுவன அனுகூலங்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் உங்களது நிறுவன அனுகூலங்கள் உங்கள் வாடிக்கையாளரை மகிழ்ச்சிபடுத்தாது என்றால் அதில் செய்யும் முதலீடு உங்கள் நிறுவனத்தின் வியாபாரத்திற்கு பயன்தராது எனவே இந்த வகையிலான வியாபார யுக்தி அமைப்பில் செயல்முறைகளில் கண்ணோட்டத்திலும்நிறுவனத்திற்கு ஏற்படும் செலவுகளின் அடிப்படையிலும் நிறுவனத்தின் பொருளாதார வரவுகளும் அடங்கியுள்ளன எனவே போட்டி அம்சங்கள் உடைய யுக்திகளை அமைக்கும் பொழுது ஒரு நிறுவனம் சந்தையில் தனது நிலையையும் மற்ற போட்டியாளர்களின் சேவை காரணமாக ஏற்படும் அழுத்தத்தையும் புதிதாக சேவை வழங்குபவர்ககளின் சேவை இவைகளைக் கொண்டு சந்தையில் நமது நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வோம் எனவே போட்டித் தன்மையுடைய யுத்திகளை அமைப்பது என்பது வியாபாரம் யுக்தி அமைத்தல் என்பதை விட சற்றே சுருங்கிய கண்ணோட்டத்துடன் அமைந்தது போர்ட்டர் கண்ணோட்டத்தில் இங்குள்ள இந்த ஐந்து போட்டி தன்மையுடைய அம்சங்கள் மற்றும் இவைகள் கலப்பு அமைப்பு என்பது பொதுவாக போட்டிதன்மையுடைய யுத்திகள் ஆக இருப்பதால் எந்த ஒரு வியாபாரத்திற்கும் மற்றும் அதன் சூழ்நிலைகளுக்கும் இவைகளில் ஒன்றோ அவைகளுக்கு மேற்பட்டவை பொருந்துவதாக இருக்கும் இனி அடுத்ததாக நாம் பொதுவான லோ காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராடஜி என்பது பற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட அனைத்து விதமான சேவை அடிப்படையிலான வியாபாரத்திலும் இது ஒரு முதன்மையான யுக்தி ஆகும் சேவை அடிப்படையிலான வியாபாரங்களில் உள்நுழைவதற்கான தடைகள் மிக குறைவாக இருப்பதன் காரணமாக வாடிக்கையாளர் சேவை கட்டண விவரங்களின் அடிப்படையில் முடிவுகளை மேற்கொள்கிறார் இன்றைய சூழ்நிலையில் இதன் காரணமாக எந்த ஒரு சேவை அடிப்படையிலான வியாபாரத்திலும் மிக கவனமுடன் தமது சேவையை வழங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதில் சக போட்டியாளர்களை ஒப்பிட்டு நமது சேவை கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பதில்லை ஆனால் நம்முடைய நிறுவன சேவைகளை வழங்குவதில் ஏற்படும் செலவு விவரங்களை கவனமாக ஆராய்வதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் சேவைக்கான கட்டணத்தை மிகக் குறைவான அளவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சேவையை நீங்கள் குறைந்த கட்டணத்தில் வழங்காவிட்டால்மேற்சொன்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மற்றொரு நிறுவனத்தால் உங்களைவிட குறைவான கட்டணத்தில் சேவையை வழங்க முடியும் எனவே ஒவ்வொரு வருடத்திலும் உங்கள் வியாபார சேவை கட்டணத்தை குறைவாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டமிடல் வேண்டும் இதனை நிகழும் வியாபாரத்தை கொண்டும் வியாபார சேவைகளுக்கான பொருள் ஆதாரங்களை வாங்கும் யுத்திகளை அடிப்படையாகக் கொண்டும் அமைத்துக்கொள்ளலாம் இதனை ஒவ்வொருவரும் தங்கள் வியாபாரத்தில் தனிப்பட்ட சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டும் பொதுவாகவே தொடர்ந்து குறைந்த கட்டணத்தில் உங்கள் சேவையை வழங்க முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக உங்களது வியாபார செயல்பாடுகளை மறுகட்டமைப்பு செய்வது என்பது மிகவும் முக்கியமானது இதனை நமது முந்தைய விரிவுரைகளில் எவ்வாறு வியாபார செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்காக வியாபார சேவை மாதிரியை உருவாக்கி அதனை செயல்படுத்தும் பொழுது ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிவது பற்றி விவாதித்திருக்கிறோம் இவ்வாறு நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு இரண்டு குறிக்கோள்கள் இருந்தன அவை பரிவர்த்தனை செலவு மற்றும் நேரத்தை குறைப்பது மற்றொன்று சேவை பெறும் வாடிக்கையாளரின் சௌகரியத்தை அதிகப்படுத்துவதுஇதில் வாடிக்கையாளர் சௌகரியத்தை அதிகரிப்பது என்பது சேவையை பெறுவதற்காக அதிகம் அலைந்து பெறும் வகையில் இல்லாமல் இருப்பதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் இந்த சேவை செயல்முறை முன்மாதிரியின் மூலமாக நேரம் மிச்சபடுத்துதல் மற்றும் செலவுகளை மிச்சபடுத்துதல் என்பதை ஒவ்வொரு நிலைகளிலும் எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் நிறுவனம் மற்றும் வாடிக்கையாளர் இவ்விருவரையும் இணைக்கும் தொடர்பு மையங்களில் என்னென்ன தவறுகள் உள்ளன மற்றும் தவறுகள் நிகழ்வதற்கான சூழ்நிலைகள் உள்ளன இவற்றையும் நாம் FMEA என்ற ஃபெயிலியர் மோடு டிபெட் அனாலிசிஸ் Failure Mode Defect Analysis என்பதை விவாதிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் மேற்சொன்ன அனைத்து செயல்பாடுகளையும் நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கை பிசினஸ் ப்ராசஸ் ரிஇன்ஜினியரிங் என்றாகிறது இதன் மூலம் நமது சேவைகளின் கட்டணத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முடிகிறது இப்பொழுது சேவை கட்டணத்தை குறைவாக வைத்துக் கொள்வதனால் உங்கள் நிறுவனம் ஒரு பலமான போட்டி அம்சத்தை பெறுகிறது இதன் மூலம் உங்கள் வியாபாரத்தில் புதிதாக தொழில் தொடங்குவோர்களை உங்களது சேவைகட்டணம் காரணமாக வியாபாரப் போட்டியில் இருந்து ஒதுக்கி விட முடியும் இவ்வாறு சேவை கட்டணத்தை குறைவாக வைத்துக்கொள்ளும் செயல்முறைகளை மேற்கொள்ளாத பொழுது சக போட்டியாளர்களுடன் தாக்குதல்தொடுக்கும் அளவிற்கான சேவை கட்டணத்தை உங்களால் நிர்ணயிக்க முடியாது அவ்வாறு நீங்கள் மேற்கொண்டாலும் அதன் மூலம் ஏற்படும் நஷ்டத்தை நீங்கள் எளிதில் ஈடு செய்து விட முடியாது மேலும் சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரங்களில் குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கும் உங்கள் நிறுவனத்துடன் போட்டியிடுவது என்பது புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு பெரிய சவாலாக இருக்கும் எனவே நமது நிறுவனம் வழங்கும் சேவை கட்டணத்தை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு பல்பொருள் அங்காடி அல்லது ஹைப்பர் மார்க்கெட் வியாபாரத்தில் உங்களால் மிகக் குறைந்த விலையில் பொருட்களை விற்க முடியாமல் போனால் மக்கள் எளிதாக உங்கள் நிறுவனத்தை விட்டு மற்றொரு நிறுவனத்திற்கு மாறி விடுவர் இதன் காரணமாகவே நீங்கள் கடைவீதிகளில் பார்க்கும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையிலான விலை பட்டியல் தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே உங்கள் சேவைகளில் ஆகும் செலவினை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் வியாபாரத்தில் ஒரு பலமான நிலையை உங்கள் நிறுவனத்திற்கு ஏற்படுத்த முடியும் மேலும் இதன் மூலம் மூலப்பொருள் வழங்கும் தொடர்பு எல்கைகளையும் நீட்டித்துக் கொள்ள முடியும் குறைந்த விலையில் சேவையை வழங்குவதன் காரணமாக மேற்சொன்ன அனைத்தும் போட்டிதன்மையுடைய சந்தையில்நிறுவனத்திற்கு ஏற்படும் சிறந்த அனுகூலங்கள் ஆகும் எடுத்துக்காட்டாக இங்கு விமான சேவை வழங்கும் நிறுவனங்களாக X Y Z M N O P என்பவைகளை எடுத்துக்கொண்டால் இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை நிறுவனங்களின் பெயர்கள் மட்டும் சட்டரீதியான காரணங்களுக்காக காண்பிக்கப்படவில்லை இனி இந்த விமான சேவை வழங்கும் நிறுவனங்களில் நாம் சேவை கட்டணங்களில் முக்கிய காரணியாக ஒரு விமானத்தை ஒரு மைல் தொலைவு இயக்குவதற்கு ஒரு பயணி இருக்கை அடிப்படையிலோ அல்லது ஒரு நாள் அடிப்படையில் செலவினை கண்காணிப்பதாக எடுத்துக் கொள்வோம்இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள செலவை நிறுவனம் மேற்கொள்வதாக எடுத்துக்கொண்டால்இந்த நிலைக்கு மேலாக உங்களால் செல்ல முடியாது மேலும் உங்களுக்கு கீழ் உள்ள இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு பெரும் சவால் விடும் போட்டியாளர்களாக இருப்பார்கள் எனவே உங்களது சேவை கட்டணத்தில் வித்தியாசம் இருந்தாலும் நிறுவனத்தின் மற்ற சேவை அம்சங்கள் வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் இருக்க வேண்டும் இங்கு உங்கள் நிறுவனத்திற்கு ஏற்படும் செலவு சக போட்டியாளர் நிறுவனத்தின் செலவை விட மிக அதிகமான வித்தியாசத்தில் அமைந்திருந்தால் சூழ்நிலைகளை சமாளிப்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இங்குள்ள 9 66 என்பது தான் நிறுவனத்தின் மிகக்குறைந்த சேவைகளுக்கான செலவு என்று எடுத்துக்கொள்வோம் உங்களது நிறுவனத்தின் செலவுகள் இதை விட அதிகமாக உள்ள மதிப்பாக இங்குள்ளதை எடுத்துக் கொள்வோம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ள நிறுவனங்களுடன் குறைந்த கட்டணத்தில் விமான சேவை என்று பகட்டாக வியாபாரம் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் விமான சேவையில் தான் இருக்க விரும்புகிறீர்கள் உங்களால் இதற்குமேல் செலவுகளை குறைக்க முடியவில்லை என்றால் குறைந்த செலவில் விமான சேவை வழங்க போட்டி போடும் நிறுவனங்களில் உங்கள் நிறுவனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நீங்கள் மற்ற முழு சேவைகளை வழங்கும் விமான சேவைகளாக உங்கள் நிறுவனத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த சேவையை வழங்குவதில் உங்களுடைய சக போட்டியாளர்கள் மற்ற நிறுவனங்களாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போல உங்களுக்கு மேல் இருக்கும் இவர்களுடன் ஒப்பிடும்பொழுது நீங்கள் வழங்கும் சேவை கட்டணம் குறைவாக இருந்தால் அதன் மூலம் உங்கள் நிறுவனம் அனுகூலங்களை அடைய முடியும் இதில் முக்கியமானது எந்த சேவை களத்தில் நீங்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் நிறுவனத்தின் செலவு கட்டமைப்பினை நீங்கள் உருவாக்க வேண்டும் எப்பொழுது ஒரு நிறுவனம் குறைந்த சேவைக்கட்டணத்தை பயன்படுத்துவது சரி என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக கான்பூரில் உள்ள நவீன் மார்க்கெட் போல மற்ற நகரங்களிலும் இது போன்ற சந்தை பகுதி அமைந்திருக்கும் இதில் பெரும்பாலான விற்பனையாளர்கள் தங்களின் விற்பனைப்பொருட்களை விற்பனை செய்வர் இந்த விற்பனை பொருட்கள் மளிகை சாமான்கள் அல்லது மக்கள் நாகரிகம் சார்ந்த பொருள்கள் ஆடைகள் காலணிகள் இவை அனைத்தும் விற்பனை மையத்தில் கிடைக்கும் இவை கல்கத்தாவில் நியூ மார்க்கெட் பகுதிபலுகுனி மார்க்கெட் பகுதி லாஜ்பத் நகர் பகுதி அல்லது டெல்லியில் அமைந்துள்ள போகல் மற்றும் சரோஜினி மார்க்கெட் மற்றும் மும்பையில் அமைந்துள்ள கிராவ்போர்ட் பேலஸ் அல்லது பாந்த்ரா ஹில் ரோடு பகுதி இவைகளை போல ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சந்தைப் பகுதி அமைந்திருக்கும் மக்கள் பொதுவாக ஆடைகள் காலணிகள் தினசரி உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை சாமான்கள் வாங்குவதற்காக இதுபோன்ற இடங்களுக்குச் செல்வர் இந்த விற்பனை நிலையங்களில் உள்ள பொருள்கள் அனைத்தும் ஒரே இடங்களில் இருந்து பெறப்பட்ட வையாக இருக்கும் அதனை விநியோகிக்கும் வினியோகஸ்தர்களும் ஒரே நபராகவே இருப்பர் இதுபோன்ற சூழ்நிலைகளில் பொருட்களின் விலை மிக முக்கியமான ஒரு அம்சம் ஆகிறது இந்த வகை தினசரி உபயோக சாமான்களின் தரத்தில் அதிக வித்தியாசத்தை காண்பிக்க முடியாத பொழுது இவைகளின் விலை அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தொழில்நுட்பங்களில் ஏற்படும் புதுமைகள் காரணமாக வியாபார சேவைகளில் புதிய கட்டண முறை உருவாகும் பொழுது நாம் தொடர்ந்து அதே பழைய சேவையை குறைந்த விலையில் வழங்குவது என்பது மிகச் சிறந்த யுக்தி ஆகாது புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலேயே புதிய சேவை கட்டண கட்டமைப்பு இருக்கும் இவை இன்று அடிக்கடி நிகழ்வதை பார்க்க முடியும் குறிப்பாக தொழில்நுட்பத்தை சார்ந்து இயங்கக்கூடிய துறைகளில் புதிய தொழில்நுட்பம் பழைய சேவைகளின் கட்டண கட்டமைப்பை மாற்றியமைக்கின்றன எடுத்துக்காட்டுகளாக தொலைபேசிகைபேசி வழங்கும் சேவைகளில் இவை நடந்து கொண்டிருக்கின்றன எனவே பழைய தொழில்நுட்ப சேவைகளை குறைந்த சேவை கட்டணத்தில் கொண்டு புதிய தொழில்நுட்பத்தை வழங்கும் நிறுவனத்துடன் போட்டியிடுவது என்பது மிகச்சரியான யுக்தி முறையாகாது நிறுவனத்திற்கான யுத்திகளை மேற்கொள்வதில் மற்றொருபுறம் நிறுவனத்தை வேறுபடுத்திக் காண்பிக்கும் யுத்திகள் differentiation strategy மூலமாக உங்கள் சேவைகளில் சில சிறப்பான அம்சங்களைக் கொண்டு வாடிக்கையாளர் நம்பகத்தன்மையை உருவாக்க முடியும் இந்த வகையில் உங்கள் நிறுவனத்தில் வாடிக்கையாளரைக் கவரும் குறிப்பிட்ட பண்புகள் மூலமாக இதனை மேற்கொள்ள முடியும் இதற்கு செக்மெண்டேஷன் என்பது மிகவும் அவசியமாகிறது இந்த வகையில் வேறுபடுத்திக் கொண்டுள்ள சேவை அமைப்பில் அனைத்தும் அனைவருக்கும் என்ற கோட்பாட்டில் நாம் இயங்க முடியாது எனவே உங்கள் நிறுவனத்தை வேறுபடுத்திக் காண்பிக்கும் அம்சங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர் தேவைகளை மட்டும் திருத்திபடுத்துவதன் மூலமாக அவர்களுடன் நீண்ட கால நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வகையில் நிறுவனத்தின் சப்ளை செயின் அமைப்பு மூலமாகவும் புதுமையான நிறுவன சேவைகளில் மூலமாகவும் நிறுவனத்தின் சிறப்பான செயல்முறைகள் காரணமாகவும் தங்களை சந்தையில் விற்பனைபடுத்தும் புதிய முறைகள் மூலமாகவும் ஒரு நிறுவனத்தை வேறுபடுத்தி அமைத்துக்கொள்ளலாம் இந்த வகைக்கு எடுத்துக்காட்டுகளாக பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சேவை வழங்கும் நிறுவனங்கள் தங்களை சக போட்டியாளரிடம் இருந்து வேறுபடுத்திக் கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும் இவர்களை வேறுபடுத்தும் அம்சங்களாக பொழுதுபோக்கு பூங்காக்களில் மிகப்பெரிய அறைகள் மற்றும் திரையரங்குகள் போன்ற அம்சங்களை பயன்படுத்தி வாடிக்கையாளருடன் நீண்ட கால நட்புறவை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வகை சேவைகளில் சேவை கட்டணம் ஒரு முக்கிய அம்சமாகவும் மற்றொரு குறிப்பிட்டவகை சேவைகள் தொழில்நுட்பத்தை பெரிதும் சார்ந்து அமைந்துள்ளன ஒரு நிறுவனம் தன்னை வேறுபடுத்தி காண்பிக்கும் அம்சங்களைக் கொண்டிருப்பது மிக முக்கியமானதாகும் எனவே சேவை அடிப்படையிலான வியாபாரங்களில் சேவை கட்டணம் என்பது முதன்மையான காரணியாகவும் அதைத்தொடர்ந்து சேவை அம்சங்களில் உள்ள வேறுபாடு அனுகூலங்களாகும் இவை இரண்டும் கலந்த நிலையில் ஒரு சேவையை ஒரு நிறுவனம் வழங்கும் பொழுது வாடிக்கையாளர் விரும்பும் மிகச் சிறந்த சேவை கட்டணத்துடன் அமைகிறது இதன் மூலம் உயர்ந்த சேவை தரத்தை மிகக் குறைந்த செலவில் ஒரு நபரால் வழங்க முடிகிறது இதனை முந்திய காலத்திலேயே ஜப்பானியர்கள் அல்லது கொரிய மக்கள் சேவைகளில் தரத்தினை மேம்படுத்துவதன் மூலமாக சேவைக் கட்டணங்களை குறைக்க முடியும் என்பதை உணர்ந்திருந்தனர் எனவே வியாபாரத்தில் அசைக்கமுடியாத கூடுதலான உயர்ந்த தரம் மற்றும் குறைந்த விலை இப்பொழுது சேவைத் துறையிலும் பரவத் துவங்கியுள்ளது இதற்கு எடுத்துக்காட்டாக தொலைத்தொடர்புத் துறையில் உள்ள போட்டித்தன்மை காரணமாக மொபைல் டேட்டா சேவையில் ஈடுபடும் நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் மற்றும் வோடபோன் போன்ற நிறுவனங்கள் எவ்வாறு மிகச் சிறந்த சேவை கட்டணத்தில் சேவைகளை வழங்கும் யுக்திகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை சொல்லலாம் இவைகளில் குறைந்த சேவை கட்டணம் மற்றும் தங்களின் வித்தியாசமான சேவை அம்சங்களை ஒன்றமைத்து கொடுக்கின்றனர் இவையே இன்றைய சேவை அடிப்படையிலான வியாபாரங்களில் முக்கிய தேவையாக இருக்கிறது இதற்காக தொடர்ந்து உங்கள் சேவை கட்டணங்களை குறைவாகவும் உங்கள் சேவைகளில் புதுமைகள் நிறைந்ததாகவும் சில சமயங்களில் முற்றிலுமான தங்கள் சேவைகளை மாற்றியமைத்துக் கொள்ளும் திசையிலும் சேவை அடிப்படையிலான வியாபாரங்கள் அமைந்திருக்க வேண்டும் இந்த குறைந்த விலை சேவையில் தனித்தன்மை இவை இன்றைய சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் விதிமுறைகள் என்று ஆகிவிட்டன நாம் ஏற்கனவே விவாதித்துக் கொண்டிருந்தபோது 4ஜி அலைக்கற்றை மூலம் குரல் மற்றும் இணைய சேவைகளில் இந்தியாவில் ரிலையன்ஸ் ஏர்டெல் மற்றும் வோடபோன் நிறுவனங்களுக்கு இடையே நிகழும் வியாபார யுத்தத்தில் இந்த அனைத்து நிறுவனங்களும் மிகச் சிறந்த விலையில் உயர்ந்த தரத்துடன் கூடிய சேவைகளை வழங்கும் அணுகுமுறையை பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இனி அடுத்ததாக மற்றொரு பொதுவான யுக்தி அமைத்தல் முறை அதனை போக்கஸ் ஸ்டடெர்ஜி என்று அழைக்கிறோம் இதன்படி இரண்டு வகையான யுக்திகள் உள்ளன முதலாவது குறைந்த செலவில் கவனம் செலுத்தும் யுக்திமுறை இதன்படி ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் கூட்டத்திற்கு சேவை வழங்குவதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு மற்ற சக போட்டியாளர்களை தனது குறைந்த விலை சேவையின் மூலம் பின்னுக்கு தள்ள முயற்சிக்கும் இந்த சேவையை வழங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே சேவை வழங்குவது என்பதை நீங்கள் குறிக்கோளாகக் கொண்டு சேவையை வழங்குவதால் தேவையில்லாத பல அம்சங்களை உங்கள் சேவைகளில் நீக்கிவிட்டு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அம்சங்களுடன் உங்களது சேவைகளை குறைந்த விலையில் வழங்க முடியும் எனவே நீங்கள் இங்கு பார்ப்பது போல குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர்களில் கவனம் செலுத்துவது என்பது செக்மெண்டேஷன் என்ற தலைப்புடன் மிகவும் தொடர்புடையது அடுத்ததாக யுக்தி முறையில்சேவைகளில் அமைந்துள்ள வேறுபட்டு அம்சம் அடிப்படையில் யுக்திகளை உருவாக்குவது இந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர்கள் ஒரு சேவையில் சில குறிப்பிட்ட அம்சங்களை விரும்புவார்கள் எனவே நீங்கள் அந்த வாடிக்கையாளர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களைத் திருப்திப்படுத்தும் விதத்தில் செயல்பட வேண்டும் உதாரணமாக விமான சேவை வழங்கும் நிறுவனங்கள் அதன் பிசினஸ் கிளாஸ் வகுப்பில் பயணிக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை உணர்ந்து தீர்ப்பதில் கவனம் செலுத்துவர் இந்த வகை வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் தனித்தன்மையான தேவைகளைப் பூர்த்தி செய்யும் வகையிலான சேவைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் இதற்காக ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆய்வினை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த எடுத்துக்காட்டில் நகரங்களில் வசிக்கும் இளம் வயதில் உள்ள நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர் கூட்டம் ஒரு ஒன்றைஉருவாகி உள்ளது இவர்கள் மிக உயர்தரமான காப்பகங்களுக்கு வாடிக்கையாளர் ஆகி விடுகின்றனர் இந்த இளம் வயது நிர்வாகிகள் அனைவருக்குமே அதிக நாட்களை விடுமுறையில் கழிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாலும் அவர்கள் தங்களின் தொழில் சார்ந்த திறமைகளை வளர்த்து வருவதாலும் ஒருநாளில் 14 மணி நேரம் வேலையில் ஈடுபடுவதாலும் இவர்கள் நிர்வாகத்தில் விடுப்பு எடுப்பதற்கும் இவர்களுக்கு விடுப்பு வழங்குவதற்கும் நிர்வாகம் தயக்கம் காட்டுகின்றன இதன் காரணமாக இவர்கள் அனைவரும் வார இறுதி நாட்களில் இவர்கள் வாழும் நகரத்திலேயே அமைந்துள்ள உயர்தர ஹோட்டலில் தங்குகின்றனர் மேலும் இவர்களை தங்கும் விடுதி நிர்வாகமும் மிகவும் விரும்புகின்றனர் ஏனெனில் வார இறுதி நாட்களில் தங்கும் விடுதிகளில் மிகப் பெரிய அளவில் வியாபாரம் இருப்பதில்லை எனவே இவர்கள் விரும்பும் வகையிலான சேவைகள் உள்ளடங்களை வழங்கி அதனை ஸ்டேகேசன் என்று அழைக்கின்றனர் இது ஒரு விடுமுறை காலத்தை செலவிடுவது போன்ற ஒரு அனுபவம் தரும் சேவையாகும் இதில் நீங்கள் உங்கள் சொந்த இடத்திலேயே விடுமுறை நாட்களில் இருப்பது போல ஓய்வெடுக்கும் சூழ்நிலை நட்சத்திர விடுதியில் உருவாக்கப்படுகிறது இந்த வகையான சேவைகள் மற்றவகை சேவைகளிலும் வரத் துவங்கியுள்ளன எனவே இவைகளை அடிப்படையாகக் கொண்டு நாம் மேலும் பிரபலமான ஆன்சப் மேட்ரிக்ஸ் பற்றி பேசலாம் இவைகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இதன்படி தற்கால சந்தை புதிய சந்தை மேலும் தற்கால சந்தைகளில் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் புதிய சந்தைகளில் வரக்கூடிய சேவைகள் என்ற இங்கு அமைந்த நான்கின் அடிப்படையில் உங்களது யுத்திகளை ஒன்றாகச் சேர்த்து அமைக்க முடியும் மேலும் இவைகள் மூலம் எவ்வாறு ஒரு சந்தையைக் கைப்பற்றுவதுபுதிய சேவையை உருவாக்குவது பல்வகைப்படுத்துவது மற்றும் சேவைக்கான சந்தையை வளர்ச்சி பெற செய்வது போன்றவற்றை நம்மால் மேற்கொள்ளமுடியும் நான் நீங்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன் இந்த பயிற்சியில் இந்த மேட்ரிக்ஸ் அமைப்பினை நீங்கள் உங்களை சுற்றி காணும் பல்வேறு வகையான போட்டிகள் நிறைந்த சேவை அடிப்படையிலான வியாபார எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு இங்கு உள்ள இந்த 4 பாகங்களுக்கு ஏற்றவாறு நிரப்பவேண்டும் இந்த எடுத்துக்காட்டுகளுக்கு உங்களைச் சுற்றி நடக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அதாவது தொலைக்காட்சிகளில் விளம்பரங்கள் அச்சடித்து வழங்கப்படும் வியாபாரம் பற்றிய விளம்பரங்கள் உங்கள் நகரங்களில் விளம்பரப் பலகைகளில் நீங்கள் காணும் விளம்பரங்கள் இவை தவிர முக்கியமாக வியாபாரம் சார்ந்த செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிக்கைகள் இவைகளையும் வியாபாரம் சார்ந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புகளையும் காண்பதன் மூலம் பலவகையான எடுத்துக்காட்டுகளை இந்த மேட்ரிக்ஸ் அமைப்பில் சேவைத் துறையில் உள்ள நிறுவனங்கள் எந்த வகையான யுக்திகளை பயன்படுத்தி சேவை விவரங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றனர் என்பதை நீங்கள் நிரப்ப முடியும் இதுவரை மேற்கொண்ட விவாதங்களுடன் விலை நிர்ணயித்தல் என்ற முக்கியமான தலைப்பு பற்றிய மீதமுள்ள விவாதங்களை மேற்கொள்ள இருக்கிறோம் மேலும் போட்டிதன்மையுடைய மதிப்பு முன்மொழிவுகளை எவ்வாறு ஒரு நிறுவனத்திற்கு மேற்கொள்வது பற்றிய மேம்பட்ட செயல்பாட்டு முறைகளை பற்றியும் விவாதிக்க இருக்கிறோம் இனி அடுத்து வரும் 2 விரிவுரைகளும் விலை நிர்ணயித்தல் பற்றிய விவாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்